மீண்டும் வருக இன்று நாம் பாரிஸ் கன்வென்ஷன் 1967 மற்றும் பெர்ன் கான்ட்ராக்ட் 1971 பற்றி விரிவாக விவாதிப்போம் எனவே WPIO இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இது பற்றி விவாதிக்கப்படும் எனவே 1967 ஆம் ஆண்டு பாரிஸ் கன்வென்ஷனில் நடந்த விவாதத்தைப் போல தொழில்துறை சொத்துக்களின் நோக்கம் தேசிய சிகிச்சையின் விதிகள் சொத்துரிமைகள் பொதுவான விதிகள் பெர்ன் கான்ட்ராக்ட் 1971 பெர்ன் கான்ட்ராக்ட்டின் கொள்கைகள் 1971 மற்றும் தேசிய சிகிச்சையின் கொள்கைகள் போன்றவற்றை உள்ளடக்கிய இன்றைய தொகுதியின் அவுட்லைனிற்குச் செல்வோம் பின்னர் தானியங்கி பாதுகாப்பு கொள்கை மற்றும் பாதுகாப்பின் சுதந்திரத்தின் கொள்கைக்கு செல்வோம் பெர்னின் கீழ் பாதுகாப்பு மற்றும் பொதுவான விதிகளின் குறைந்தபட்ச தரநிலைகள் பெர்ன் கான்ட்ராக்ட் 1971 எனவே இந்த உள்ளடக்கமும் இந்த ஸ்லைடுகளின் மூலமும் WPIO உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து வந்தது நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம் எனவே 1967 ஆம் ஆண்டு பாரிஸ் கன்வென்ஷனில் என்ன விவாதம் நடந்தது என்பதன் மூலம் நாம் ஒரு விவாதத்தைத் தொடங்குவோம் அதாவது 1883 ஆம் ஆண்டு இருபதாம் தேதி பிரான்சின் பாரிஸில் கையெழுத்திடப்பட்ட அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தங்களில் இது முதன்மையானது தொழில்துறை சொத்துக்களைப் பாதுகாப்பதற்காக ஒரு தொழிற்சங்கத்தை நிறுவுவதே நோக்கமாக இருந்தது கன்வென்ஷனின் விதிகள் பரந்த அளவில் 3 முக்கிய வகைகளில் அடங்கும் பிரிவுகள் தேசிய சிகிச்சை முன்னுரிமை உரிமைகள் மற்றும் பொதுவான விதிகள் இங்கே நாம் அவைகள் 3 ஐயும் பார்வையிடுவோம் எனவே பாரிஸ் கன்வென்ஷன் 1883 இல் முடிவடைந்தது அது 1900 இல் பிரஸ்ஸல்ஸிலும் 1911 இல் வாஷிங்டனிலும் 1925 இல் ஹேக்கில் 1934 இல் லண்டனில் 1958 இல் லிஸ்பனில் 1967 இல் ஸ்டாக்ஹோமில்லும் திருத்தப்பட்டது மேலும் 1979 இல் திருத்தப்பட்டது பாரிஸ் கன்வென்ஷன் ஆனது காப்புரிமைகள் வர்த்தக முத்திரைகள் தொழில்துறை வடிவமைப்புகள் பயன்பாட்டு மாதிரிகள் சில நாடுகளின் சட்டங்களால் வழங்கப்பட்ட சிறிய அளவிலான காப்புரிமை உள்ளிட்ட பரந்த பொருளில் தொழில்துறை சொத்துக்களுக்கு பொருந்தும் சேவை வர்த்தக பெயர்கள் புவியியல் குறியீடுகள் மற்றும் நியாயமற்ற போட்டியின் அடக்குமுறை ஆகியவற்றைக் குறிக்கிறது முந்தைய 2 விவாதங்களில் ஸ்லைடுகளில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் முந்தைய 2 விரிவுரைகளில் நாம் ஏற்கனவே விவாதித்ததைப் போல இன்றைய விவாதத்தில் 1971 இல் பாரீஸ் கன்வென்ஷனிலும் பெர்னில் இருந்ததைப் போலவும் இருந்த விதிகள் பற்றி விரிவாக விவாதிப்போம் எனவே முதலில் இந்த கன்வென்ஷனின் படி தொழிற்சங்கத்தை நிறுவுவது மற்றும் கட்டுரை 1 இன் படி தொழில்துறை சொத்துக்களின் நோக்கம் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் எனவே கன்வென்ஷன் பொருந்தும் அனைத்து உறுப்பு நாடுகளும் தொழில்துறை சொத்துக்களைப் பாதுகாப்பதற்கான தொழிற்சங்கத்தை உருவாக்குகின்றன தொழில்துறை சொத்தின் பாதுகாப்பு காப்புரிமைகள் பயன்பாடுகள் மாதிரிகள் தொழில்துறை வடிவமைப்புகள் வர்த்தக முத்திரைகள் சேவை முத்திரைகள் வர்த்தகப் பெயர்கள் மூலத்தின் அறிகுறிகள் அல்லது தோற்றத்தின் முறையீடுகள் மற்றும் நியாயமற்ற போட்டியின் அடக்குமுறைக்கு பொருந்தும் இவை அனைத்தையும் நாம் இணைக்க முடிந்தால் அறிவுசார் சொத்துரிமை செயல்கள் மற்றும் தொழில்சார் சொத்துக்கள் போன்ற அறிவுசார் சொத்துக்களின் கீழ் ஆக்ட் மற்றும் TRIPS இல் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் மிகவும் முக்கியமானது தொழில்துறை சொத்து என்பது பரந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மேலும் அது தொழில்துறைக்கு மற்றும் வர்த்தகத்திற்கும் மட்டுமல்ல ஆனால் விவசாயம் மற்றும் பிரித்தெடுக்கும் தொழில்கள் மற்றும் அனைத்து உற்பத்தி அல்லது இயற்கை பொருட்களுக்கும் பொருந்தும் உதாரணமாக ஒயின்கள் தானியங்கள் புகையிலை இலைகள் பழங்கள் கால்நடைகள் தாதுக்கள் கனிம நீர் பீர் பூக்கள் மற்றும் மாவு எனவே நீங்கள் தொழில்துறை சொத்துகளைப் பற்றி பேசினாலும் அதன் வரையறை மிகவும் விரிவானது மேலும் இது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது இயற்கை பொருட்கள் போன்றவற்றிலிருந்து தொடங்கி விவசாயம் மற்றும் பிரித்தெடுக்கும் பொருட்கள் போன்றவற்றின் பரந்த வரம்பைப் போன்றவற்றுக்கு கவரேஜ் அளிக்கிறது காப்புரிமைகள் தொழிற்சங்க நாடுகளின் சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு வகையான தொழில்துறை காப்புரிமைகளை உள்ளடக்கும் அதாவது இறக்குமதிக்கான காப்புரிமைகள் மேம்படுத்துவதற்கான காப்புரிமைகள் காப்புரிமைகள் மற்றும் சேர்த்தல் சான்றிதழ்கள் போன்றவை தேசிய சிகிச்சையின் விதிகள் என்ன தொழில்துறை சொத்துக்களைப் பாதுகாப்பதைப் பொறுத்தவரை ஒவ்வொரு கட்டுமானத் தெருவும் அதன் சொந்த நாட்டினருக்கு வழங்குகிற பாதுகாப்பை மற்ற ஒப்பந்த மாநிலங்களின் குடிமக்களுக்கும் வழங்க வேண்டும் அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருந்தால் அல்லது ஒப்பந்த மாநிலத்தில் உண்மையான மற்றும் பயனுள்ள தொழில்துறை அல்லது வணிக ஸ்தாபனம் இருந்தால் கான்ட்ராக்ட் செய்யாத மாநிலங்களின் குடிமக்களும் கன்வென்ஷனின் கீழ் தேசிய சிகிச்சைக்கு தகுதியுடையவர்கள் எனவே எளிய வார்த்தைகளில் அர்த்தம் அந்தந்த மாநிலத்தில் ஒரு ஸ்தாபனத்தை வைத்திருந்தால் விண்ணப்பம் மற்றும் தொழில்துறை சொத்து உரிமைகளை வழங்குவது தொடர்பாக கன்வென்ஷனில் உறுப்பினராக உள்ள அனைத்து மாநிலங்களின் குடிமக்களுக்கும் அதே விதிகளைப் பயன்படுத்துவதற்கு அது அழைப்பு விடுக்கிறது எனவே அது அனைவருக்கும் சமமாக நடத்தப்படுவதைப் போலவும் நீங்கள் அந்த நாட்டைச் சேர்ந்தவரா கான்ட்ராக்ட் செய்யப்பட்ட மாநிலமா இல்லையா என்பதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டக் கூடாது கான்ட்ராக்ட் மாநிலத்தில் ஒரு நிறுவனத்தைக் கொண்ட அனைவருக்கும் சமமான சிகிச்சை மற்றும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் சொத்துரிமை அல்லது சொத்தின் உரிமை கன்வென்ஷன் ஆனது காப்புரிமைகள் மற்றும் பயன்பாட்டு மாதிரிகள் போன்றவற்றில் சொத்துரிமைக்கான உரிமையை வழங்குகிறது அங்கு அடையாளங்கள் மற்றும் தொழில்துறை வடிவமைப்புகள் உள்ளன இந்த உரிமையானது ஒப்பந்த மாநிலங்களில் ஒன்றில் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான முதல் விண்ணப்பத்தின் அடிப்படையில் விண்ணப்பதாரர் குறிப்பிட்ட காலத்திற்குள் காப்புரிமைகள் மற்றும் பயன்பாட்டு மாதிரிகளுக்கு 12 மாதங்கள் தொழில்துறை வடிவமைப்புகள் மற்றும் அடையாளங்களுக்கு 6 மாதங்கள் பாதுகாப்புக்காக மற்ற எந்த ஒப்பந்த மாநிலங்களிலும் விண்ணப்பிக்கலாம் எனவே இந்த சொத்துரிமை மற்றும் ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் காப்புரிமைகளை தாக்கல் செய்வதற்கு 12 மாதங்களுக்குள் அல்லது தொழில்துறை வடிவமைப்புகள் மற்றும் அடையாளங்களுக்கு 6 மாதங்களுக்குள் மற்ற ஒப்பந்த மாநிலங்களில் உங்கள் உரிமையை சமமாகப் பாதுகாக்க முடியும் உங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பை வழங்குகிறது இதன்மூலம் நீங்கள் எல்லா இடங்களிலும் சமமான சிகிச்சையைப் பெறுவீர்கள் மேலும் வேறு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அல்லது உங்கள் உரிமைகளை ஆக்கிரமிக்க முடியாது எனவே இந்த சொத்துரிமை மற்றும் ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் காப்புரிமைகளை தாக்கல் செய்வதற்கு 12 மாதங்களுக்குள் அல்லது தொழில்துறை வடிவமைப்புகள் மற்றும் மதிப்பெண்களுக்கு 6 மாதங்களுக்குள் மற்ற ஒப்பந்த மாநிலங்களில் உங்கள் உரிமையை சமமாகப் பாதுகாக்க முடியும் உங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பை வழங்குகிறது இதன்மூலம் நீங்கள் எல்லா இடங்களிலும் சமமான சிகிச்சையைப் பெறுவீர்கள் மேலும் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அல்லது உங்கள் உரிமைகளை ஆக்கிரமிக்க முடியாது இந்த அடுத்தடுத்த விண்ணப்பங்கள் முதல் விண்ணப்பத்தின் அதே நாளில் தாக்கல் செய்யப்பட்டதாக கருதப்படும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அதே கண்டுபிடிப்பு பயன்பாட்டு மாதிரி குறி அல்லது தொழில்துறை வடிவமைப்பு ஆகியவற்றிற்காகக் கூறப்பட்ட காலத்தில் மற்றவர்கள் தாக்கல் செய்த விண்ணப்பங்களின் மீது முன்னுரிமையின் வெளிப்பாடு உரிமையாக அவர்களுக்கு முன்னுரிமை இருக்கும் மேலும் இந்த அடுத்தடுத்த விண்ணப்பங்கள் முதல் விண்ணப்பத்தை அடிப்படையாகக் கொண்டவை ஒரு கண்டுபிடிப்பை வெளியிடுதல் அல்லது ஒரு குறி கொண்ட கட்டுரைகளின் விற்பனை அல்லது தொழில்துறை வடிவமைப்பை இணைத்தல் போன்ற இடைவெளியில் நடக்கும் எந்த நிகழ்வுகளாலும் பாதிக்கப்படாது எனவே இது உங்களுக்கு மீண்டும் ஒரு மகத்தான வாய்ப்பைத் தருகிறது இது இடையில் சூழ்நிலைகள் மாறினாலும் பிற பயன்பாடுகள் அதே வகை வடிவமைப்பு அல்லது கண்டுபிடிப்புகளைக் கொண்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஏனெனில் ஒப்பந்த மாநிலங்களில் ஒன்றில் காப்புரிமைக்காக நீங்கள் தாக்கல் செய்துள்ளீர்கள் மேலும் தொழில்துறை வடிவமைப்பிற்காக 12 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்குள் அடுத்த ஒப்பந்த மாநிலங்களுக்கு அதைத் தாக்கல் செய்வதைக் கண்டறிகிறீர்கள் எனவே உண்மையிலேயே அர்த்தமுள்ள அந்த நன்மை அங்கே கொடுக்கப்படும் இந்த ஏற்பாட்டின் சிறந்த நடைமுறை நன்மைகளில் ஒன்று என்னவென்றால் பல நாடுகளில் பாதுகாப்பு கோரும் விண்ணப்பதாரர் ஒரே நேரத்தில் அனைத்து விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் 6 முதல் 12 மாதங்கள் வரை அவர்கள் எந்த நாடுகளில் பாதுகாப்பு பெற விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் பாதுகாப்பைப் பாதுகாப்பதற்குத் தேவையான நடவடிக்கைகளை உரிய கவனத்துடன் ஒழுங்கமைக்கவும் எனவே உங்கள் உரிமையின் பாதுகாப்பை நீங்கள் எங்கு தேடப் போகிறீர்கள் என்பதை விரும்புவதற்கும் ஒரு பகுத்தறிவு முடிவெடுப்பதற்கும் ஒரு முடிவை எடுப்பதற்கும் இது ஒரு நேரத்தை வழங்குகிறது அடுத்து பொதுவான விதிகளைப் பற்றி பேசுவோம் அனைத்து உறுப்பு நாடுகளும் பின்பற்ற வேண்டிய சில பொதுவான விதிகளை யூனியன் வகுக்கிறது காப்புரிமைகள் ஒரே கண்டுபிடிப்புக்கு வெவ்வேறு ஒப்பந்த மாநிலங்களில் வழங்கப்படும் காப்புரிமைகள் ஒன்றுக்கொன்று சார்பற்றவை ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் காப்புரிமை வழங்குவது மற்ற ஒப்பந்த மாநிலங்களை கட்டாயப்படுத்தாது காப்புரிமை வழங்க காப்புரிமை மறுக்கப்பட்டது அல்லது ரத்து செய்யப்பட்டது அல்லது மற்றொரு ஒப்பந்த மாநிலங்களில் நிறுத்தப்பட்டது என்ற அடிப்படையில் எந்தவொரு ஒப்பந்த நிலையிலும் அதை மறுக்கவோ ரத்து செய்யவோ அல்லது நிறுத்தவோ முடியாது எனவே ஒவ்வொரு ஒப்பந்த மாநிலமும் காப்புரிமையை வழங்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யலாம் ஒப்பந்த மாநிலங்களில் ஒன்றில் காப்புரிமை மறுக்கப்பட்டிருந்தால் அல்லது வழங்கப்பட்டிருந்தால் மற்ற ஒப்பந்த மாநிலங்களிலும் அதே விதி காத்திருக்கிறது என்று அர்த்தமல்ல எனவே வெவ்வேறு ஒப்பந்த மாநிலங்களில் வழங்கப்பட்ட காப்புரிமைகளுக்கு ஆனால் அதே கண்டுபிடிப்பு ஒன்றுக்கொன்று சுயாதீனமாக உள்ளது கண்டுபிடிப்பாளருக்கு காப்புரிமையில் பெயரிட உரிமை உண்டு காப்புரிமை வழங்குவதை நிராகரிக்க முடியாது மேலும் காப்புரிமை பெற்ற தயாரிப்பு அல்லது காப்புரிமை பெற்ற செயல்முறையின் மூலம் பெறப்பட்ட தயாரிப்பு விற்பனையானது உள்நாட்டுச் சட்டத்தின் விளைவாக கட்டுப்பாடுகள் அல்லது வரம்புகளுக்கு உட்பட்டது என்ற அடிப்படையில் காப்புரிமை காப்புரிமை செல்லாததாக இருக்காது மார்க்ஸ்களைப் பொறுத்தவரை பாரிஸ் கன்வென்ஷன் மார்க்ஸ்களை தாக்கல் செய்வதற்கும் பதிவு செய்வதற்கும் நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்தவில்லை அவை ஒவ்வொரு ஒப்பந்த மாநிலத்திலும் உள்நாட்டு சட்டத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு ஒப்பந்த மாநிலத்தின் நாட்டவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடையாளத்தைப் பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் எதுவும் நிராகரிக்கப்படாது அல்லது பதிவு செய்தல் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவை பிறப்பிடமாக உள்ள நாட்டில் பாதிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக மறுக்கப்படக்கூடாது எனவே நாம் பெறும் இந்த வகையான பாதுகாப்பு நமக்கு உதவுகிறது இது உண்மையில் சரியான கவனிப்பு அணுகுமுறையில் கவனம் செலுத்துகிறது இது கன்வென்ஷன் போதுமான அக்கறை எடுத்து புதிய யோசனைகளை மற்றும் எண்ணங்களைக் கொண்டு வர மக்களுக்கு போதுமான இடத்தைக் கொடுக்கிறது அதனால் அவர்களின் கருத்துக்களும் காப்புரிமை பெறுவதற்கான விருப்பமும் ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் உள்ள ஒன்று நிராகரிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பது போன்ற உண்மையால் அச்சுறுத்தப்படுவது போல் இல்லை அது சிலரின் உள்நாட்டு சட்டங்கள் வரம்பிற்குள் இல்லை என்றால் என்ன நடக்கும் எனவே இந்த பாதுகாப்பு பாரிஸ் கன்வென்ஷனில் எடுக்கப்பட்ட இந்த கவனமான அணுகுமுறை நிறைய நம்பிக்கையைத் தருகிறது மேலும் இது கண்டுபிடிப்புகளைப் பற்றி சுதந்திரமாகச் சிந்திக்கவும் அவர்களின் கருத்துக்களுக்கு காப்புரிமை பெற முன்னோக்கி நகர்வதைப் பற்றியும் மக்கள் மனதில் நிறைய ஸ்திரத்தன்மையை உருவாக்குகிறது ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் பெறப்பட்ட குறியின் பதிவு பிறப்பிடமான நாடு உட்பட வேறு எந்த நாட்டிலும் அதன் சாத்தியமான பதிவிலிருந்து சுயாதீனமாக உள்ளது இதன் விளைவாக ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் ஒரு குறியின் பதிவு காலதாமதமோ அல்லது ரத்து செய்யப்பட்டோ மற்ற ஒப்பந்த மாநிலங்களில் பதிவின் செல்லுபடியை பாதிக்காது எனவே இது ஒருவரையொருவர் சாராமல் வைத்திருந்தது ஏனெனில் இது சில நேரங்களில் சில முடிவுகள் அல்லது சூழ்நிலைகளைப் புரிந்து கொள்ளலாம் இது ஒரு நாட்டிற்கு நல்லது மற்ற நாட்டிற்கு பொருந்தாது எனவே இந்த ஏற்பாடு பல்வேறு ஒப்பந்த மாநிலங்களில் வர்த்தக முத்திரைகளை தாக்கல் செய்ய உங்கள் நோக்கத்தைத் திறந்து வைத்திருக்கும் தொழில்துறை வடிவமைப்பைப் பொறுத்தவரை ஒவ்வொரு ஒப்பந்த மாநிலத்திலும் தொழில்துறை வடிவமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மேலும் வடிவமைப்பை உள்ளடக்கிய மற்றும் அந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படாத கட்டுரைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு இழக்கப்படாது வர்த்தக பெயர்கள் பெயர்களை தாக்கல் செய்ய அல்லது பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லாமல் ஒவ்வொரு ஒப்பந்த மாநிலத்திலும் உள்ள வர்த்தகப் பெயர்களுக்குப் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஆதாரத்தின் அறிகுறிகள் பொருட்களின் ஆதாரம் அல்லது அவற்றின் தயாரிப்பாளர் உற்பத்தியாளர் அல்லது வர்த்தகரின் அடையாளத்தின் தவறான குறிப்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படுத்துவதற்கு எதிராக ஒவ்வொரு ஒப்பந்த மாநிலமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் நியாயமான போட்டி ஒவ்வொரு ஒப்பந்த மாநிலமும் நியாயமற்ற போட்டிக்கு எதிராக பயனுள்ள பாதுகாப்பை வழங்க வேண்டும் அடுத்து 1971 இன் பெர்ன் கான்ட்ராக்ட்டைப் பற்றி விவாதிப்போம் 1886 இல் இலக்கிய மற்றும் கலைப் படைப்புகளைப் பாதுகாப்பதற்கான பெர்ன் கன்வென்ஷன் பெர்ன் கன்வென்ஷன் படைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் ஆசிரியர்களின் உரிமைகள் ஆகியவற்றைக் கையாள்கிறது எனவே நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் அறிவுசார் சொத்துரிமைகள் மற்றும் 2 வெவ்வேறு வகையான உரிமைகளுடன் நாம் ஒப்புமை செய்ய முடிந்தால் தொழில்துறை வடிவமைப்பு சொத்து ஆனது தொழில்துறை வடிவமைப்புகளை விரும்புவதைப் பற்றி நாம் பார்த்தோம் மற்றொன்று கலைப் படைப்புகளில் இலக்கியத்தின் பாதுகாப்பின் அடிப்படையில் அருவமான பதிப்புரிமைகளைப் பற்றியது இது அழகியல் வகை விஷயங்களுக்கு அதிகம் எனவே 1971 இன் பெர்ன் கான்ட்ராக்ட் அந்த வகையான விஷயங்களைக் கையாள்கிறது இரண்டாவது பதிப்புரிமைப் பகுதியைப் போல எதிர்காலத்தில் நீங்கள் கையாளும் போது பெர்ன் கன்வென்ஷன் அவற்றின் ஆசிரியர்களின் படைப்புகள் மற்றும் உரிமைகளைப் பாதுகாப்பதைக் கையாள்கிறது இது 3 அடிப்படைக் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பைத் தீர்மானிப்பதற்கான தொடர்ச்சியான விதிகள் மற்றும் அவற்றைப் பயன்படுத்த விரும்பும் வளரும் நாடுகளில் உள்ள சிறப்பு ஏற்பாடுகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது பெர்ன் கன்வென்ஷன் 1886 இல் முடிவடைந்தது அது 1896 இல் பாரிஸில் திருத்தப்பட்டது மற்றும் 1998 இல் பெர்லினில் 1914 இல் பெர்னில் நிறைவு செய்யப்பட்டது 1928 இல் ரோம் மற்றும் பிரஸ்ஸல்ஸில் 1948 இல் திருத்தப்பட்டது 1967 இல் ஸ்டாக்ஹோமில் 1971 இல் பாரிஸில் மற்றும் 1979 இல் திருத்தப்பட்டது பெர்ன் கன்வென்ஷன் 1886 இல் இலக்கியம் மற்றும் கலைப் படைப்புகளைப் பாதுகாப்பதற்கானது எனவே இது அவற்றின் ஆசிரியர்களின் படைப்புகள் மற்றும் உரிமைகளைப் பாதுகாப்பதைக் கையாள்கிறது பெர்ன் ஒப்பந்தக்காரரின் கொள்கைகள் தேசிய சிகிச்சையின் கொள்கை தானியங்கி பாதுகாப்பின் கொள்கை பாதுகாப்பின் சுதந்திரத்தின் கொள்கை தேசிய சிகிச்சையின் கொள்கை கான்ட்ராக்ட் செய்யப்பட்ட மாநிலங்களில் ஒன்றிலிருந்து உருவாகும் படைப்புகள் அதாவது அத்தகைய மாநிலத்தின் நாட்டவரான படைப்புகள் அல்லது அத்தகைய மாநிலத்தில் முதலில் வெளியிடப்பட்ட படைப்புகள் பிற ஒப்பந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் அதே பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் தேசிய சிகிச்சையின் கொள்கைகள் போன்று அதன் படைப்புகளுக்கான மானியங்கள் போன்றவற்றை சொந்த நாட்டினருக்கு வழங்கும் ஆரம்ப விரிவுரைகளில் நாம் விவாதித்த உரிமைகள் மற்றும் கடமைகள் கொள்கையின் பயன்பாட்டைக் கண்டறியும் ஒரு முக்கியமான கொள்கை இது எந்தவொரு படைப்பின் ஆசிரியர்களின் உரிமைகளையும் அல்லது கலை வேலை வேறு ஒப்பந்த மாநிலத்தில் இருக்கலாம் அவற்றை மதிக்க ஒப்பந்தம் செய்யும் ஒவ்வொரு மாநிலத்தின் கடமையையும் இது கவனிக்கிறது மற்றும் அவர்களின் சொந்த நாட்டினருக்கு நாம் செய்தது போல் அந்த உரிமையை மதிக்க வேண்டும் என்பது ஒப்பந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றின் கடமையாக இருக்கலாம் மற்றும் சொந்த மாநிலத்தில் சில இலக்கியப் பணிகளைச் செய்திருக்கிறார்கள் எனவே ஆசிரியர்களின் உரிமையை அங்கீகரிப்பதும் மதிப்பதும் கடமையாகும் ஆசிரியர்கள் தங்கள் ஒப்பந்த மாநிலத்தில் இல்லாவிட்டாலும் அதற்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டாலும் பாதுகாப்பைப் பெறுவதற்கான அவர்களின் உரிமைகளை எப்படியும் அனுபவிக்க முடியும் எனவே பரஸ்பர உரிமைகள் மற்றும் கடமைக் கண்ணோட்டம் இங்கே பிரதிபலிக்கிறது தானியங்கி பாதுகாப்பின் கொள்கை எந்தவொரு சம்பிரதாயத்திற்கும் இணங்கும்போது பாதுகாப்பு நிபந்தனையுடன் இருக்கக்கூடாது ஒரு தகுதிவாய்ந்த வேலை உறுதியான ஊடகத்தில் சரி செய்யப்படும் நேரத்திலிருந்து பதிப்புரிமைப் பாதுகாப்பு தானாகவே இருக்கும் என்பதை இந்தக் கொள்கை குறிக்கிறது பாதுகாப்பின் சுதந்திரத்தின் கொள்கை பாதுகாப்பு என்பது படைப்பின் தோற்றத்தின் நாட்டில் பாதுகாப்பின் இருப்பிலிருந்து சுயாதீனமாக உள்ளது இந்த கொள்கையானது கேள்விக்குரிய பாதுகாப்பு வேலை உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டிலிருந்து பாதுகாப்பின் இருப்பிலிருந்து சுயாதீனமாக இருப்பதைக் குறிக்கிறது கான்ட்ராக்ட் செய்யும் அரசு கன்வென்ஷனால் பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச பாதுகாப்பை விட நீண்ட கால பாதுகாப்பை வழங்கும் பட்சத்தில் மற்றும் வேலை பிறந்த நாட்டில் பாதுகாக்கப்படுவதை நிறுத்துகிறது பிறந்த நாட்டில் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டவுடன் பாதுகாப்பு மறுக்கப்படலாம் குறைந்தபட்ச பாதுகாப்பு தரநிலைகள் பாதுகாப்பின் குறைந்தபட்ச தரநிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய வேலைகள் மற்றும் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பின் காலம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது வேலைகள் பாதுகாப்பு என்பது இலக்கிய அறிவியல் மற்றும் கலை களத்தில் உள்ள ஒவ்வொரு உற்பத்தியையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் பிரத்தியேக உரிமைகள் ஆனது சில வரம்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் மொழிபெயர்ப்பதற்கான உரிமை வேலையின் தழுவல்கள் மற்றும் ஏற்பாடுகளைச் செய்வதற்கான உரிமை பொது நாடக இசை மற்றும் இசைப் படைப்புகளில் நிகழ்த்துவதற்கான உரிமை போன்றவற்றிற்கு சில வரம்புகளுக்கு உட்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றன பொது இலக்கியப் படைப்புகளில் ஓதுவதற்கான உரிமை அத்தகைய படைப்புகளின் செயல்திறனைப் பொதுமக்களுக்குத் தெரிவிக்கும் உரிமை ஒளிபரப்பு உரிமை எந்த வகையிலும் அல்லது வடிவத்திலும் மறுஉருவாக்கம் செய்யும் உரிமை ஆடியோ காட்சி வேலைக்கான அடிப்படையாக படைப்பைப் பயன்படுத்துவதற்கான உரிமை மற்றும் மறுஉருவாக்கம் செய்வதற்கான உரிமை விநியோகிக்கவும் பொதுவில் நிகழ்த்தவும் அல்லது ஒலி ஒளி காட்சிப் பணியை பொதுமக்களுக்குத் தெரிவிக்கும் உரிமை இந்த கன்வென்ஷன் மோரல் உரிமைகளையும் வழங்குகிறது இது படைப்பின் ஆசிரியர் எனக் கோருவதற்கான உரிமை மற்றும் படைப்பு தொடர்பான பிற வழித்தோன்றல் நடவடிக்கைகளின் சிதைவு சிதைத்தல் மற்றும் பிற மாற்றங்களை எதிர்க்கும் உரிமை இது ஆசிரியரின் மரியாதை அல்லது நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இது படைப்பாற்றலைக் கோருவதற்கான உரிமை மற்றும் பிற ஆசிரியர்களின் மரியாதை அல்லது நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் படைப்பு தொடர்பான எந்தவொரு சிதைவு சிதைப்பது அல்லது பிற மாற்றம் அல்லது பிற வழித்தோன்றல் எதிர்வினைக்கு எதிராக எதிர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உரிமையைப் பற்றி பேசுகிறது இப்போது விவாதத்தின் மிக முக்கியமான பகுதி பாதுகாப்பின் காலம் பற்றியது முந்தைய விவாதங்களிலும் பதிப்புரிமை வழங்கப்படுவதற்கும் அது வழங்கப்பட்டதற்கும் இடையில் சமநிலை இருக்க வேண்டுமா என்பதைப் பார்த்தோம் எனவே எந்த வகையான பதிப்புரிமை வழங்கப்படலாம் மற்றும் அனைத்திற்கும் வழங்கப்படும் காலக்கெடு என்ன எனவே இங்கே இந்த விவாதத்தில் பாதுகாப்பு காலம் மிகவும் முக்கியமானது இந்த பெர்ன் கான்ட்ராக்ட்டின் கால அளவைப் பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் நாம் பார்ப்பது போல் பாதுகாப்பின் கால அளவு பொது விதியாக ஆசிரியரின் மரணத்திற்குப் பிறகு 50 வது ஆண்டு முடிவடையும் வரை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இருப்பினும் இந்த பொது விதிக்கு விதிவிலக்குகள் உள்ளன வரையறுக்கப்படாத அல்லது புனைப்பெயரில் வேலை செய்தால் உலகம் சட்டப்பூர்வமாக பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெற்ற 50 ஆண்டுகளுக்குப் பிறகு பாதுகாப்புக் காலம் காலாவதியாகிறது தவிர புனைப்பெயர் ஆசிரியர்களின் அடையாளத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லது அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினால் பிந்தைய வழக்கில் பொதுவான விதி பொருந்தும் ஆடியோ விஷுவல் அல்லது ஒளிப்பதிவுப் படைப்புகளின் விஷயத்தில் படைப்பைப் பொதுமக்களுக்குக் கிடைக்கச்செய்து அல்லது படைப்பை உருவாக்கியதிலிருந்து அத்தகைய நிகழ்வை வெளியிட்டு அல்லது தோல்வியுற்ற பிறகு குறைந்தபட்ச பாதுகாப்புக் காலம் 50 ஆண்டுகள் ஆகும் பயன்பாட்டு கலை மற்றும் புகைப்படப் படைப்புகளின் விஷயத்தில் படைப்பை உருவாக்கியதிலிருந்து குறைந்தபட்ச காலம் 25 ஆண்டுகள் ஆகும் அவர்களின் உரிமைகள் மற்றும் உரிமைகள் மீதான வரம்புகள் என்ன இதுவும் விவாதத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் ஏனெனில் ஒரு பக்கம் அதை மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அது உரிமையைக் கொண்டுள்ளது மறுபுறம் அது அதைப் பற்றி சமநிலைப்படுத்துகிறது எனவே மற்றவர்களும் விஷயங்களின் ஒத்த தன்மையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பைப் பெறுகிறார்கள் பெர்ன் கன்வென்ஷன் சில வரம்புகள் மற்றும் விதிவிலக்குகள் மற்றும் பொருளாதார உரிமைகளை அனுமதிக்கிறது அதாவது காப்புரிமையின் உரிமையாளரின் அங்கீகாரம் இல்லாமல் மற்றும் இழப்பீடு செலுத்தாமல் பாதுகாக்கப்பட்ட படைப்புகள் பயன்படுத்தப்படலாம் இந்த வரம்புகள் பொதுவாக பாதுகாக்கப்பட்ட படைப்புகளின் இலவச பயன்பாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன மேலும் அவை கட்டுரைகள் 9 பிரிவு 2 இல் குறிப்பிட்ட சிறப்பு நிகழ்வுகளில் மறுஉருவாக்கம் செய்யப்பட்டுள்ளன 10 மேற்கோள்கள் மற்றும் கற்பித்தல் நோக்கங்களுக்காகப் படைப்புகளின் பயன்பாடு பின்னர் 10 பி இது செய்தித்தாள் அல்லது ஒத்த கட்டுரைகளின் மறுஉருவாக்கம் மற்றும் தற்போதைய நிகழ்வுகளைப் புகாரளிக்கும் நோக்கத்திற்காக படைப்புகளைப் பயன்படுத்துதல் மற்றும் 11 பி அதாவது இடைக்கால பதிவுகள் ஒளிபரப்பு நோக்கங்களாக இருந்தன பாரிஸ் சட்டத்தின் பிற்சேர்க்கை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக சில சந்தர்ப்பங்களில் படைப்புகளை மொழிபெயர்ப்பதற்கும் மறுஉருவாக்கம் செய்வதற்கும் தன்னார்வமற்ற உரிமங்களைச் செயல்படுத்த வளரும் நாடுகளை அனுமதிக்கிறது இந்த சந்தர்ப்பங்களில் விவரிக்கப்பட்ட பயன்பாடு உரிமையாளரின் அங்கீகாரம் இல்லாமல் அனுமதிக்கப்படுகிறது சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் செலுத்துவதற்கு உட்பட்டது எனவே இந்த பிற்சேர்க்கை பாரிஸ் சட்டத்தின்படி இருப்பதைக் காண்கிறோம் இது மேலும் ஆராய்ச்சி நடக்க அனுமதிக்கிறது குறிப்பாக இலக்கியப் பணிகளில் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது அது ஏற்கனவே உள்ளது மற்றும் அதைக் குறிப்பிடுகிறது பின்னர் அதை மொழிபெயர்ப்பில் குறிப்பிடுகிறது மற்றும் ஒரு இலக்கியப் படைப்பின் ஒரு பகுதியாக குறிப்பிடுகிறது இது இலக்கியப் படைப்பின் மறுமதிப்பீட்டை மேலும் விவாதிக்க ஊக்குவிக்கிறது எனவே பாரிஸ் சட்டத்தின் இந்த பிற்சேர்க்கையில் உள்ள ஏற்பாடு அந்த நோக்கத்தை அடைய உதவுகிறது பெர்ன் யூனியனில் ஒரு சட்டமன்றம் மற்றும் ஒரு செயற்குழு உள்ளது தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக உள்ள ஒவ்வொரு நாடும் குறைந்தபட்சம் ஸ்டாக்ஹோம் சட்டத்தின் நிர்வாக மற்றும் இறுதி விதிகளைச் சேர்த்திருக்கும் ஒவ்வொரு நாடும் சட்டமன்றத்தில் உறுப்பினராக உள்ளது நிர்வாகக் குழுவின் உறுப்பினர்கள் சுவிட்சர்லாந்தைத் தவிர தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது பதவிவழி பதவிசார் முன்னாள் அலுவலக உறுப்பினர் பதவியில் உள்ளது அறிவுசார் சொத்து உரிமைகள் பயண கான்ட்ராக்ட்டின் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களின் கான்ட்ராக்ட்டின் கீழ் தேசிய சிகிச்சையின் கோட்பாடுகள் தானியங்கி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பின் சுதந்திரம் ஆகியவை பெர்ன் கன்வென்ஷனில் பங்கேற்காத WTO உறுப்பினர்களை வாங்குகின்றன கூடுதலாக TRIPS உடன்படிக்கை மிகவும் விருப்பமான தேச சிகிச்சையின் கடமையை விதிக்கிறது இதன் கீழ் WTO உறுப்பினரால் வேறு எந்த நாட்டின் குடிமக்களுக்கும் வழங்கப்படும் நன்மைகள் அனைத்து WTO உறுப்பினர்களின் குடிமக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் TRIPS உடன்படிக்கையை தாமதமாகப் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு தேசிய சிகிச்சை மற்றும் மிகவும் விருப்பமான கடமைகளுக்குப் பொருந்தாது என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் TRIPS உடன்படிக்கையின் கீழ் அந்தந்த கம்ப்யூட்டர் ப்ரொக்ராம்ஸ்களில் வாடகைக்கான பிரத்யேக உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் மேலும் சில நிபந்தனைகளின் கீழ் ஆடியோ விஷுவல் வேலை உள்ளது TRIPS உடன்படிக்கையின் கீழ் இயற்கையான நபரின் ஆயுளைத் தவிர வேறு அடிப்படையில் கணக்கிடப்படும் எந்தவொரு பாதுகாப்பு காலமும் படைப்பின் முதல் அங்கீகரிக்கப்பட்ட வெளியீட்டிலிருந்து குறைந்தது 50 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அல்லது வேலையைத் தயாரித்து 50 வருடங்கள் கழித்து அத்தகைய நிகழ்வில் தோல்வியுற்றது இருப்பினும் இந்த வேலை இந்த விதி புகைப்பட வேலைகள் அல்லது பயன்பாட்டு கலைப் படைப்புகளுக்கு பொருந்தாது WTO உறுப்பினர்கள் பெர்ன் கன்வென்ஷனில் பங்கேற்காதவர்கள் கூட பெர்ன் கன்வென்ஷனின் அடிப்படை சட்ட விதிகளுக்கு இணங்க வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது கன்வென்ஷனில் பங்கேற்காத WTO உறுப்பினர்கள் அந்த கன்வென்ஷனின் விதிகளில் உள்ள மோரல் உரிமைகளுக்குக் கட்டுப்பட்டவர்கள் அல்ல எனவே இந்த கன்வென்ஷனைப் போலவே இந்த கான்ட்ராக்ட்டையும் TRIPS தொடர்பான விஷயத்திலும் நாம் இங்கே காண்கிறோம் நான் வரவிருக்கும் சில விஷயங்கள் அனைவருக்கும் பொருந்தும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதற்கேற்ப சில தளர்வுகளும் உள்ளன அந்த கன்வென்ஷனில் நாம் உறுப்பினராக இருந்தோமா இல்லையா என்பதில் சில தளர்வுகள் உள்ளன எனவே இந்த தகவலை இந்த இணையதளத்தில் காணலாம் இங்கே இந்த விரிவுரையில் பெர்ன் கான்ட்ராக்ட் மற்றும் பாரிஸ் கன்வென்ஷனைப் பற்றி உணர முயற்சித்தோம் அது TRIPS க்கு இடையிலான உறவு அவை ஒன்றிணைக்கும் பொதுவான புள்ளிகள் என்ன அவை ஒருவருக்கொருவர் விலகிச் செல்லும் வாழ்க்கையின் பகுதிகள் என்ன உறுப்பினர் அல்லாத நாடுகளுக்கு வழங்கப்படும் தளர்வுகள் என்ன நீங்கள் உறுப்பு நாடாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய பொதுவான புள்ளிகள் என்ன பற்றி பார்த்தோம் இது தனிநபரின் அறிவுசார் சொத்துக்களைப் பாதுகாப்பதில் உதவுகிறது அல்லது ஒருவேளை பொருட்கள் அல்லது சேவைகள் மற்றும் கலைப் படைப்புகள் நிகழ்வின் அடிப்படையில் நீங்கள் பேசும்போது பதிப்புரிமைக்காக வடிவமைக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கு இது உதவுகிறது இன்ஜினீயர்ஸ் இதைப் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் மீண்டும் நீங்கள் அங்கு சில முன்மாதிரி அமைப்புகளை உருவாக்க நினைக்கும் போது சில முன்மாதிரி அமைப்பு வடிவமைப்புகளுடன் வருவதைப் போலவும் பின்னர் அவர்கள் அதைப் பாதுகாக்க விரும்பினால் மற்றவர்களால் நகலெடுக்கப்படாமல் நிதி ரீதியாக லாபம் ஈட்டுவதைப் போலவும் இருக்க வேண்டும் காப்புரிமைகளின் இந்த பகுதியைப் பற்றிய அறிவு பின்னர் பதிப்புரிமைகளில் தொழில்துறை வடிவமைப்புகளின் வர்த்தக முத்திரைகளைப் பாதுகாப்பதில் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாகிறது அவர்கள் இதைச் செய்ய வேண்டியிருந்தால் வெவ்வேறு நாடுகளின் பெரிய வரம்பை நீங்கள் அறிவீர்கள் அங்கு அவர்கள் ஒரு பெரிய நோக்கத்தை இலக்காகக் கொண்டுள்ளனர் மற்றும் நிச்சயமாக அங்கு சென்றடைகிறார்கள் மற்ற நாடுகள் அதில் சேர்க்கப்படும் மேலும் அப்படியானால் கான்ட்ராக்ட் செய்யும் அனைத்து மாநிலங்களிலும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த மரபுகளின் விதிகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் விளைவாக அனைத்து ஒப்பந்த மாநிலங்களிலும் அவர்கள் தங்கள் உரிமைகளைப் பாதுகாக்க விரும்புகிறார்கள் மேலும் தொடங்க விரும்புபவர்கள் தாமதமாகத் தொடங்கப்பட்டவர்கள் அல்லது முந்தைய வடிவமைப்புகளை மேம்படுத்த விரும்புபவர்கள் அவர்களும் புரிந்துகொள்வார்கள் நோக்கம் என்ன மற்றும் அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படியான உண்மை இருந்தபோதிலும் நாம் ஏதாவது ஒரு காப்புரிமையை வைத்திருக்க வேண்டும் யாராவது சிலவற்றின் பதிப்புரிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படியென்றால் புதிதாக நுழைபவர்களுக்கு அதை மேம்படுத்த விரும்பும் வாய்ப்பு என்ன அல்லது அதைப் பற்றி ஆராய்ச்சி செய்து அதற்கு மதிப்பு சேர்க்க அல்லது வேறு ஏதாவது செய்ய விரும்பும் வாய்ப்பு என்ன அடுத்த வகுப்பில் கம்ப்யூட்டர் மற்றும் பிற டிஜிட்டல் உலகம் தொடர்பான நெறிமுறை சிக்கல்களைப் பற்றி விவாதிப்போம்